தாவர வளர்ச்சி உயிரியல் வகுப்பிற்கு மீண்டும் வரவேற்கிறோம் இன்றைய வகுப்பில் தண்டு வளர்ச்சி முக்கியமாக ஆர்கனோஜெனீசிஸ் பற்றி படிக்கப்போறோம் கடந்த வகுப்பில் தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் பராமரிப்பு பற்றி படித்தோம் இந்த வகுப்பில் ஆர்கனோஜெனீசிஸ் பற்றி படிக்கப் போகிறோம் தாவர தண்டு அமைப்பில் இலைகள் மற்றும் இலைக்கோணல் கிளைகள் போன்ற உறுப்புகள் உள்ளன மற்றும் நுனியில் தாவர கட்டத்தின் போது அபிக்கல் மெரிஸ்டெம் உள்ளது ஆனால் தாவர கட்டத்தில் இருந்து இனப்பெருக்க கட்டத்திற்கு மாற்றம் நிகழும்போது இந்த தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் மஞ்சரி மெரிஸ்டெமாக மாற்றப்பட்டு பின்னர் மஞ்சரி மெரிஸ்டெம் பூவை உருவாக்குகிறது எனவே இவை தண்டு அமைப்பின் பொதுவான பகுதியாகும் தாவர வளர்ச்சியில் எவ்வ்வறு அபிக்கல் மெரிஸ்டெம்கள் ஒழுங்கமைக்கப்படுகின்றன என்பதை முந்தைய வகுப்புகளில் பார்த்தோம் இது ஒரு தாவர தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் இது மத்திய மண்டலம் ரிப் மண்டலம் மற்றும் புற மண்டலம் உள்ளது மேலும் இது வளர்ந்து வரும் தண்டு அபிக்கல் மெரிஸ்டெமின் மேல் பார்வை எனவே இது தண்டு அபிக்கல் மெரிஸ்டெமின் மத்திய பகுதி மற்றும் தண்டு அப்பிக்கல் மெரிஸ்டெமின் புற மண்டலம் அல்லது புற பகுதி இவை வளர்ச்சியின் செயல்பாட்டில் உள்ள உறுப்புகள் வளர்ச்சியின் போது மெரிஸ்டெமடிக் செயல்பாடு மெரிஸ்டெமின் நுனியில் பராமரிக்கப்படுகிறது மெரிஸ்டெமில் உற்பத்தி செய்யப்படும் செல்கள் புற மண்டலங்களில் நுழையும் போது அவை வேறுபாட்டின் செயல்முறையைத் தொடங்குகின்றன மஞ்சரி மெரிஸ்டெமும் அதே போல் தான் இருக்கும் மஞ்சரி மெரிஸ்டெமில் ஒரு மத்திய மண்டலம் பின்னர் புற மண்டலங்கள் மற்றும் ரிப் மண்டலங்கள் உள்ளன மேலும் ஸ்டெம் செல்கள் மத்திய மண்டலத்தில் பராமரிக்கப்படுகின்றன இந்த பகுதியில் செல் பிரிவு செயல்பாடு அதிகமாக இருக்கிறது வேறுபாடு தடுக்கப்படுகிறது ஆனால் இந்த செல்கள் புற மண்டலங்களில் நுழையும் போது அவை அடிப்படையில் உறுப்பு குறிப்பிட்ட வளர்ச்சித் திட்டத்தைத் தொடங்குகின்றன அவை தாவர கட்டத்தில் இருந்தால் பக்கவாட்டு உறுப்புகள் இலைகளாக இருக்கும் இனப்பெருக்க கட்டத்தில் இருந்தால் பக்கவாட்டு உறுப்புகள் ஒரு பூவாக இருக்கும் இங்கே மெரிஸ்டெம் பராமரிப்பின் செயல்முறை மற்றும் ஆர்கனோஜெனீசிஸின் செயல்முறை இரண்டும் மிகவும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே நேரத்தில் நிகழ்கின்றன இது நடக்கவில்லை என்றால் மெரிஸ்டெமடிக் செயல்பாடு வேறுபாடு செயல்பாட்டை விட அதிகமாக உள்ளது என்று கருதினால் மெரிஸ்டெம் அளவு அதிகரித்துக்கொண்டே இருக்கும் மறுபுறம் அதிக வேறுபாடு செயல்பாடு இருந்தால் எல்லா மெரிஸ்டெம்களும் ஆரம்பத்திலேயே பயன்படுத்தப்படும் இந்த இரண்டு நிபந்தனைகளின் கீழும் இயல்பற்ற வளர்ச்சி தான் இருக்கும் எனவே செயல்பாட்டின் போது இரண்டு செயல்முறைகளும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் கடந்த வகுப்பில் மெரிஸ்டெம்கள் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகின்றன மரபணு ஒழுங்குமுறை பாதைகள் குறிப்பாக WUSCHEL மற்றும் CLAVATA மத்தியஸ்த பாதை என்ன அவை அடிப்படையில் மெரிஸ்டெமடிக் மண்டலத்தில் மெரிஸ்டெமடிக் செயல்பாட்டை எவ்வாறு உறுதி செய்கின்றன என்பதைப் பார்த்தோம் இந்த வகுப்பில் வேறுபாடுகள் எவ்வாறு தொடங்கப்படுகின்றன என்பதைப் பார்க்கப் போகிறோம் எனவே வேறுபாட்டின் போது இது மைய மெரிஸ்டெம் மற்றும் புற மெரிஸ்டெமில் செயல்முறை தொடங்கும் முதல் பக்கத்தை L 1 L 2 என அழைக்கப்படுகிறது பின்னர் இலை பிரைமோர்டியா போன்ற P1 P2 P3 P4 P5 P6 மற்றும் பல உள்ளது ஆர்கனோஜெனீசிஸின் தெளிவாக வரையறுக்கப்பட்ட முறையாகும் ஆர்கனோஜெனெஸிஸ் மிகவும் சீரற்ற செயல்முறை அல்ல வளர்ந்து வரும் மெரிஸ்டெமின் மேல் பார்வையைப் பார்த்தால் P1 மற்றும் P2 க்கு இடையில் ஒரு பொதுவான கோணம் இருப்பதை காணலாம் ஆர்கனோஜெனீசிஸின் செயல்பாட்டின் போது பிரைமோர்டியாவை நிலைநிறுத்துவது மற்றொரு முக்கியமான அளவுருவாகும் எல்லாமே இங்கே பராமரிக்கப்பட்டு வருகின்றன இந்த பிரைமோர்டியாக்கள் எவ்வாறு நிலைநிறுத்தப்படுகின்றன அது எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது பின்னர் பிரைமோர்டியாவைச் சுற்றி ஒருவித தடுப்பு மண்டலங்கள் உருவாக்கப்படுகின்றன என்ற அனுமானம் இருக்கிறது எனவே இவை ப்ரிமோர்டியா என்றால் அதை சுற்றி வட்ட வடிவில் தடுப்பு மண்டலங்கள் இருக்கிறது அதாவது இந்த பகுதியில் அல்லது இந்த பிரைமோர்டியாவைச் சுற்றி இந்த பகுதி வரை வேறு எந்த பிரைமோர்டியாவும் தோன்றாது ஆனால் கேள்வி என்னவென்றால் எப்படி துல்லியமாக இந்த தடுப்பு களங்கள் பராமரிக்கப்படுகின்றன மெரிஸ்டெம் மற்றும் வளர்ந்து வரும் பிரைமோர்டியா இடையே ஒரு ஒருங்கிணைப்பு மற்றும் தொடர்பு மிகவும் முக்கியமானது இதை எப்படி நிரூபிப்பீர்கள் எடுத்துக்காட்டாக வளர்ந்து வரும் பிரைமோர்டியாவிற்கும் மெரிஸ்டெமுக்கும் இடையில் ஒரு வகையான கீறலை உருவாக்கினால் அல்லது அதன் கட்டமைப்பை தொந்தரவு செய்தால் அல்லது வளரும் பிரைமோர்டியாவில் ஒன்றை நீக்கினால் வடிவமைத்தல் அல்லது பைலோடாக்சிஸ்க்கு இடையூறு ஏற்படும் எடுத்துக்காட்டாக நீங்கள் P1 க்கும் ஒரு மெரிஸ்டெமின் மையத்திற்கும் இடையில் கீறல் செய்தால் L2 இன் நிலைப்படுத்தல் மாறும் எனவே இது அடிப்படையில் இயல்பு நிலையில் இருந்து மாறுப்படுகிறது இதேபோல் பிரைமோர்டியாவில் ஒன்றை அகற்றினால் இடம்பெயர்வு நடக்கும் அல்லது பிற பிரைமோர்டியாவின் நிலையில் மாற்றம் ஏற்படும் எனவே மெரிஸ்டெமுக்கும் பிரைமோர்டியாவிற்கும் இடையில் ஒருவித தொடர்பு நடக்கிறது வளர்ந்து வரும் மெரிஸ்டெமில் பிரைமோர்டியாவை நிலைநிறுத்துவதற்கு இது மிகவும் முக்கியமானதாகும் அந்த சமிக்ஞை என்னவாக இருக்கும் அல்லது அந்த தொடர்பு வழி என்னவாக இருக்கும் மார்போஜனைப் போல செயல்படும் ஆக்ஸின் ஹார்மோன் முழு வளர்ச்சிக்கு முக்கியமானது ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் செயல்பாட்டைக் கூறும் DR5 செயல்பாட்டை பார்த்தால் வளர்ந்து வரும் பிரைமோர்டியாவில் ஆக்ஸின் அளவு அதிகமாக உள்ளது PIN விகாரி போன்ற சில மரபுபிறழ்வு செய்யலாம் PIN என்பது ஒரு புரதமாகும் இது ஆக்ஸினின் துருவப் போக்குவரத்திற்கு பொறுப்பாகும் PIN மரபுபிறழ்வில் PIN புரதம் இல்லையென்றால் ஆக்ஸின் சரியாக விநியோகிக்கப்படவில்லை என்று அர்த்தம் மேலும் ஆர்கனோஜெனீசிஸ்ஸில் அதன் கட்டமைப்பு கிட்டத்தட்ட தடுக்கப்பட்டு ஒரு முள் போல் தெரிகிறது அதேசமயம் நீங்கள் ஆக்ஸினை வெளிப்புறமாகப் செலுத்தினால் ஆர்கனோஜெனீசிஸைத் தொடங்கலாம் ஆக்ஸின் ஆர்கனோஜெனீசிஸில் அல்லது ப்ரிமார்டியா வேறுபாட்டில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஆக்ஸின் அடிப்படையில் எவ்வாறு இயங்குகிறது ஆக்ஸின் சில செல்களில் பயோ சின்தேசிஸ் செய்யப்படுகிறது பின்னர் அவை விநியோகிக்கப்படும் அல்லது அவை ஆக்ஸின் போக்குவரத்து அமைப்பு மூலம் கொண்டு செல்லப்படலாம் அது துருவ ஆக்ஸின் போக்குவரத்து அமைப்பு என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் ஆக்ஸின் போக்குவரத்து திசை சார்ந்தது IAA செல்லில் உள்ள ஆக்ஸினாகும் AUX புரதம் மற்றும் PIN புரதம் இரண்டு வகையான புரதங்களாகும் PIN புரதங்கள் ஆக்ஸினை வெளியேற்றும் கேரியர் மற்றும் AUX புரதம் ஆக்ஸினை உள்யேற்றம் கேரியர் ஆகும் இந்த போக்குவரத்து அமைப்புகள் மூலம் ஆக்ஸின்கள் ஒரு செல்லில் இருந்து மற்றொரு செல்லிற்கு கொண்டு செல்லப்படுகின்றன PIN புரதங்களுடன் எப்போதும் தொடர்புடைய மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவை செல்லில் சமச்சீரற்ற முறையில் அமைந்துள்ளது ஒரு குறிப்பிட்ட செல் சுவரில் PIN புரதங்கள் இருக்கலாம் அதாவது அவை செல் சுவரில் சமச்சீரற்ற முறையில் அமைந்திருந்து ஆக்ஸின் இயக்கத்திற்கு ஒரு திசையை வழங்கும் PIN புரதம் இங்கே அமைக்கப்பட்டிருந்தால் துருவ ஆக்ஸின் போக்குவரத்துக்கு மூலம் ஆக்ஸின் இங்கிருந்து இங்கு நகரும் எனவே இது சில திசுக்களில் ஆக்ஸின் மாக்ஸிமாவை கொண்டுவர உதவும் ஒரு அனுமானம் என்னவென்றால் பிரைமோர்டியாவில் ஆக்ஸின் துருவ போக்குவரத்து மூலம் ஆக்ஸின் அதிகம் குவிந்திருக்கிறது இவை வெவ்வேறு பிறழ்வு முறைகளை வைத்து சோதிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மெரிஸ்டெம் என்றால் ஆக்ஸின்கள் பிரைமோர்டியா தொடங்கப்பட வேண்டிய இடத்தை நோக்கி கொண்டு செல்லப்படுகின்றன அதன் அடிப்படையில் இப்பகுதி அல்லது திசுக்கள் ஆக்ஸின் மாக்சிமாவை அடைகின்றன மேலும் ஆக்ஸின் அளவு ஒரு குறிப்பிட்ட புள்ளியைத் தாண்டி அதிகரிக்கும் போது அது பிரைமோர்டியா குறிப்பிட்ட வளர்ச்சித் திட்டத்தைத் தொடங்குகிறது மற்றொரு முக்கியமான விஷயம் இது இந்த திட்டத்தைத் தொடங்கிய பின் ஆக்ஸினை திசை திருப்பிவிடும் எனவே எப்போதும் ஒரு சமநிலை அல்லது ஆக்ஸினின் ஹோமியோஸ்டாஸிஸ் பராமரிக்கப்படுகிறது எனவே மத்திய மண்டலத்தில் சைட்டோகினின் முக்கியமானது பின்னர் ஒரு KNOX மரபணு உள்ளது இது பராமரிப்புக்கு பொறுப்பாகும் ஆனால் பிரைமோர்டியாவில் KNOX மரபணு வெளிப்பாடு மற்றும் சைட்டோகினின் குறைவாக உள்ளது ஆனால் ஆக்ஸின் அதிகமாக உள்ளது ஆகையால் ஆக்ஸின் சைட்டோகினினுக்கும் மற்றும் சில முக்கிய டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகளுக்கும் இடையிலான சமநிலை மெரிஸ்டெமில் உள்ள மெரிஸ்டெமடிக் செயல்பாட்டை வரையறுக்கிறது மற்றும் ப்ரிமார்டியாவில் உள்ள வேறுபாடு செயல்படுத்துகிறது இதை மரபணு தொடர்பு மூலம் பார்க்கலாம் எனவே இது இரட்டை மார்க்கராகும் அதில் DR 5 என்பது ஒரு நியூக்ளியஸ்ஸில் அமைந்திருக்கும் மஞ்சள் சமிக்ஞையை இயக்கும் ஆக்ஸின் ரெஸ்பான்ஸை தரக்கூடிய புரோமோட்டாராகும் இது அடிப்படையில் ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் ஆகும் மற்றும் PIN புரதம் GFPயைக் கொண்டுள்ளது எனவே GFP அமைந்திருப்பதையும் ஆக்ஸின் ரெஸ்பான்ஸையும் காணலாம் மற்றும் பிரைமோர்டியாவில் ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருப்பதைக் காணலாம் MP என்பது ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி MP ஆக்ஸினால் கட்டுப்படுத்தப்படுகிறது மற்றும் MP இன் ஒற்றை விகாரி இருந்தால் வேறுபாடு அல்லது பைலோடாக்சிஸ் அல்லது ஆர்கனோஜெனெஸிஸ் தொந்தரவு செய்யப்படுவதைக் காணலாம் ஆனால் PIN மரபுபிறழ்வுடன் MP யை இணைத்திருந்தால் அது ரெஸ்பான்ஸை தரும் ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் காரணி விகாரி மற்றும் துருவ ஆக்சின் போக்குவரத்து மரபுபிறழ்வு இருந்தால் ஆர்கனோஜெனீசிஸ் தடுக்கப்பட்ட பினோடைப்பைக் காணலாம் எனவே சுருக்கமாகச் சொன்னால் இங்கு ஆக்ஸின் உள்ளது பின்னர் ஆக்ஸின் பிரைமோர்டியாவின் இடத்திற்க்கு துருவ ஆக்ஸின் போக்குவரத்து மூலம் திருப்பி விடப்படுகிறது பின்னர் பிரைமோர்டியாவில் அதிக அளவு ஆக்ஸின் இருக்கும் இந்த ஆக்ஸின் மற்ற செயல்முறைகளை தொடங்குகிறது பின்னர் ஆக்ஸின் வாஸ்குலர் திசுக்கள் வழியாக அங்கிருந்து திருப்பி விடப்படுகிறது எனவே வளர்ந்து வரும் மெரிஸ்டெமில் இதுதான் நடக்கிறது எனவே ஒரு மைய மெரிஸ்டெமடிக் மண்டலம் உள்ளது ஒரு புற பிரைமோர்டியா உள்ளது மற்றொரு மிக முக்கியமான விஷயம் மெரிஸ்டெம் மற்றும் பிரைமோர்டியா இடையேயான எல்லையை வரையறுக்க வேண்டும் எனவே எந்தப் பகுதி வரை செல் பிரிவு செயல்ப்பட வேண்டும் பின்னர் வேறுபாடு தொடங்கும் அப்போது அவை சில எல்லை மரபணுக்களால் பராமரிக்கப்படுகின்றன அவை குறிப்பாக எல்லையில் வெளிப்படுத்தப்படுகின்றன உதாரணமாக CUC2 அவை LOB களம் கொண்டுள்ளது சிலது NAC களம் கொண்டுள்ளது LOB என்பது டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி கொண்ட பக்கவாட்டு உறுப்பு எல்லை களமாகும் எனவே இது அதிக சைட்டோகினின் WUSCHEL மற்றும் CLAVATA செயல்பாடாகும் மற்றும் மெரிஸ்டெமை கட்டுப்படுத்தும் மரபணுக்களான STM மெரிஸ்டெமடிக் செயல்ப்பாட்டை நடத்துகிறது ஆனால் பிரைமோர்டியாவில் அதிக அளவு ஆக்ஸின் உள்ளது AUXIN RESPONSE FACTOR 5 மற்றும் MP யை ஆக்ஸின் செயல்படுத்துகிறது மேலும் அவை இலை பிரைமோர்டியா அல்லது மலர் பிரைமோர்டியாவின் குறிப்பிட்ட மரபணுக்களை செயல்படுத்துகிறது அவை அடிப்படியில் பிரைமோர்டியாவின் வேறுபாட்டை கட்டுப்படுத்துகிறது மெரிஸ்டெம் மற்றும் பக்கவாட்டு உறுப்புகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு நன்கு நிறுவப்பட்டுள்ளது இதில் பக்கவாட்டு உறுப்புகளிலிருந்து ஒரு சமிக்ஞை உள்ளது இது தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் செயல்பாட்டைக் கட்டுப்படுத்துகிறது எனவே இது இரு வழி சமிக்ஞை ஆகும் எனவே மெரிஸ்டெம் பக்கவாட்டு உறுப்பு வளர்ச்சியின் செயல்பாட்டைக் கட்டுப்படுத்துகிறது மற்றும் பக்கவாட்டு உறுப்பு மெரிஸ்டெமடிக் செயல்பாட்டைக் கட்டுப்படுத்தப் போகிறது எப்படி இயல்பு வகையில் PIN புரதம் அமைந்திருக்கும் இடத்தில் இது பிரைமோர்டியா P1 L1 L2 ஆகும் பெரும்பாலும் PIN புரதம் L1 அடுக்கில் இருக்கும் எனவே சாதாரணமாக வளரும் பிரைமோர்டியாவில் இருந்து ஒரு பக்கவாட்டு பிரைமோர்டியவை அகற்றினால் உதாரணத்திற்கு இலை பிரைமோர்டியவை அகற்றினால் PIN புரதத்தின் விநியோகம் குலைக்கிறது எனவே புற மண்டலத்தில் பக்கவாட்டு உறுப்பு இருப்பது அல்லது பக்கவாட்டு உறுப்புகளின் வளர்ச்சி ஆகியவை அதன் சொந்த செயல்பாடுகளுக்காக மெரிஸ்டெமுக்கு ஒருவித சமிக்ஞையை அனுப்புகின்றன அதிக அளவு ஆக்ஸினை உற்பத்தி செய்தால் அடிப்படையில் CLAVATA3 புரோமோட்டார் மத்திய பகுதியில் வெளிப்படுத்தப்படுகிறது மேலும் ஆக்சினை உற்பத்திசெய்தால் மெரிஸ்டெமடிக் மண்டலம் குறைகிறது எனவே அடிப்படையில் இந்த YUCCA மரபணுக்கள் ஆக்ஸின் பயோ சின்தேசிஸ் மரபணுக்கள் ஆகும் எனவே YUCCA1 மற்றும் 4 இன் இரட்டை விகாரி இருந்தால் அல்லது YUCCA மரபணு குடும்பத்தின் வெவ்வேறு மரபணுக்களின் மூன்று அல்லது நான்கு விகாரிகள் இருந்தால் அது ஆக்ஸினின் மொத்த பயோ சின்தேசிஸ்ஸயும் குறைக்கிறது அந்த சமயத்தில் மெரிஸ்டெம் அளவு அதிகரிக்கிறது எனவே பக்கவாட்டு உறுப்புகளுக்கும் மெரிஸ்டெமிற்கும் இடையே தெளிவான பின்னூட்ட சமிக்ஞை இருக்கிறது எனவே தண்டு நுனி இங்கே இருக்கும்போது சாதாரண நிலையில் பக்கவாட்டு உறுப்புகள் வருகின்றன பின்னர் இது மத்திய மண்டல ஆக்ஸின்களை பிரைமோர்டியாவுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன பின்னர் பிரைமோர்டியாவில் இது செயல்முறைகளை தொடங்குகிறது அதேசமயம் இங்கே ஒரு பின்னூட்ட ஒழுங்குமுறை உள்ளது ஆனால் உறுப்புகளை அகற்றினால் PIN புரதம் மூலம் செயல்முறைகள் அனைத்தும் தொந்தரவு செய்யப்படுகிறது ஆக்ஸின் விநியோகம் சாதாரண வழியில் நடக்காது இது மெரிஸ்டெமடிக் செயல்பாட்டையும் ஆர்கனோஜெனீசிஸையும் பாதிக்கிறது குறிப்பிட்ட உறுப்பு அல்லது உறுப்பு அடையாளம் அல்லது வேறுபாடு ஆகியவற்றை தவிர்த்து ஆரம்ப கட்டத்தில் உறுப்பின் போலாரிட்டியையும் இது உறுதி செய்யப்படுகிறது எனவே எந்த பக்கவாட்டு உறுப்புகளை எடுத்துக்கொண்டாலும் அது பூவாக இருந்தாலும் அல்லது பூக்களின் வெவ்வேறு உறுப்புகளான புல்லி இதழ்கள் இதழ்கள் மகரந்தம் அல்லது சூலகவட்டத்தயோப் பார்த்தால் அல்லது இலையைப் பார்த்தால் அவை ஒரு வகையான போலாரிட்டியைக் காட்டுகின்றன எனவே ஒரு இலையைப் எடுத்துக்கொண்டால் அதனின் அடித்தளப் பக்கத்தைப் பார்த்தால் போலாரிட்டி உள்ளது இது நுனிப்பகுதியை விட மிகவும் வித்தியாசமானது எனவே இங்கே ஒரு பொதுவான இலையைப் பார்த்தால் இலையின் அடிப்பக்கமும் இலைகளின் நுனிப்பகுதியும் மிகவும் வேறுபட்டவை எனவே இந்த வகையான போலாரிட்டி பிராக்ஸிமல் மற்றும் டிஸ்டல் போலாரிட்டி என அழைக்கப்படுகிறது மறுபுறம் இலையைப் பார்த்தால் மெரிஸ்டெமை நோக்கிய இலையை அடாக்ஸியல் என்றும் மற்றும் மெரிஸ்டெமில் இருந்து விலகி இருக்கும் பகுதி அபாக்ஸியல் என்று அழைக்கப்படுகிறது ஒரு தெளிவான உறுப்பு போலாரிட்டி இருப்பதற்கு இது ஆர்கனோஜெனீசிஸ் நேரத்தில் நிறுவப்பட வேண்டும் எனவே வளரும் மெரிஸ்டெமில் என்ன நடக்கிறது எனவே இது மெரிஸ்டெம் மற்றும் இது பக்கவாட்டு உறுப்பு ஆகும் மெரிஸ்டெமை நோக்கிய பக்கவாட்டு உறுப்பை அடாக்ஸியல் என்று அழைக்கப்படுகிறது மெரிஸ்டெமில் இருந்து விலகி இருக்கும் பக்கவாட்டு உறுப்புகள் அபாக்ஸியல் என்று அழைக்கப்படுகிறது மேலும் அடாக்ஸியல் மற்றும் அபாக்ஸியல் மேற்பரப்பின் அம்சங்கள் மிகவும் வித்தியாசமானது எனவே இது ஆரம்பத்தில் நிறுவப்பட வேண்டும் மற்றும் இலையில் இது இலை வளரும் பிரைமோர்டியா எனவே இது அடாக்ஸியல் பக்கமாகும் இது அபாக்ஸியல் பக்கமாகும் மேலும் இது வாஸ்குலர் திசுக்களின் நிலைப்பாடாகும் ஆகவே சைலம் அடாக்ஸியல் பக்கங்களை நோக்கி நிலைநிறுத்தப்படுகிறது ஃபுளோயம் அபாக்ஸியல் பக்கத்தை நோக்கி நிலைநிறுத்தப்படுகிறது மேலும் இந்த போலாரிட்டி அடாக்ஸியல் மற்றும் அபாக்ஸியல் போலாரிட்டி ஆகியவற்றைப் பராமரிக்க நிறைய மரபணுக்கள் உள்ளன உதாரணமாக இந்த மரபுபிறழ்வுகளை கொண்டிருந்தால் ஒரு ரேடியல் முறை இருப்பதைக் காணலாம் மேலும் சைலம் மையத்தில் இருப்பதையும் ஃபுளோயம் புறத்தில் இருப்பதையும் காணலாம் இங்கே PHABULOSA விகாரையில் எதிர் வடிவமாக புறத்தில் சைலமும் மையத்தில் ஃபுளோயமும் உள்ளது எனவே இரண்டு நிகழ்வுகளிலும் போலாரிட்டிக்கு இடையூறாக உள்ளது எனவே இந்த போலாரிட்டி ஆரம்பத்திலேயே மையம் மற்றும் பிரைமோர்டியாவில் மெரிஸ்டெம் பராமரிக்கப்படும் போது நிகழ்கிறது மற்றும் பக்கவாட்டு பிரைமோர்டியா தொடங்கப்படுகிறது எல்லாவற்றின் நிலையும் மிக முக்கியமானது என்பது இந்த சோதனை மூலம் தெரிகிறது எனவே வளர்ந்து வரும் மெரிஸ்டெமை எடுத்தால் என நடக்கும் பக்கவாட்டு பிரைமோர்டியா மட்டும் இருக்கும் இது தான் பிராக்ஸிமல் பகுதி இது டிஸ்டல் பகுத்து இது அடாக்ஸியல் மற்றும் அபாக்ஸியல் பகுதியாகும் எனவே பிரைமோர்டியா மற்றும் மெரிஸ்டெமிற்க்கு இடையே இருக்கும் L1 அடுக்கில் ஒரு சிறிய கீறல் போட்டால் என்ன ஆகும் இங்கே வெளியே வரும் இலை பிரைமோர்டியா அதன் போலாரிட்டியை முற்றிலும் தொலைத்துவிடும் எனவே இது மிகவும் வித்தியாசமாக ரேடியல் அமைப்பைப் போல் தெரிகிறது அதேசமயம் இந்த பக்கத்திலிருந்து வரும் பிரைமோர்டியாவைப் பார்த்தால் அது இன்னும் தபோலாரிட்டியைப் பேணுகிறது அடாக்ஸியல் பக்கமானது அபாக்ஸியல் பக்கத்தை விட மிகவும் வித்தியாசமானது என்பதை தெளிவாகக் காணலாம் அதேசமயம் இங்கே எல்லாம் ரேடியல் முறை போலவே இருக்கிறது மெரிஸ்டெம் மற்றும் பிரைமோர்டியா இடையே ஒரு தொடர்பு இருப்பதாக இது அறிவுறுத்துகிறது இது இங்கே உறுப்பு போலாரிட்டியை நிறுவுவதற்கும் முக்கியமானது எனவே இந்த திட்ட வரைபடத்தைப் பார்த்தால் இது மைய மண்டலம் மற்றும் சில வகையான சமிக்ஞைகள் இங்கிருந்து வருகின்றன மேலும் இந்த சமிக்ஞைகள் பக்கவாட்டு உறுப்புகளின் அடாக்ஸியல் மற்றும் அபாக்ஸியல் போல்சரிட்டிக்கு உதவுகின்றன இந்த உறுப்பு போலாரிட்டியைக் கட்டுப்படுத்த சில மரபணுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் எனவே சில மரபணுக்கள் அடாக்ஸியல் மேற்பரப்பை ஒழுங்குபடுத்துகின்றன சில மரபணுக்கள் அபாக்சியல் போலாரிட்டியை ஒழுங்குபடுத்துகின்றன இங்கே மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் உறுப்பு பிரைமோர்டியாவில் YABBY மரபணு செயல்பாட்டிலிருந்து பெறப்பட்ட சமிக்ஞைகள் அரபிடோப்சிஸின் தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் வளர்ச்சியையும் பகிர்வையும் ஒழுங்குபடுத்துகின்றன எனவே உறுப்புகளை மெரிஸ்டெம் மட்டும் கட்டுப்படுத்துவதில்லை உறுப்பு குறிப்பிட்ட மரபணுக்களும் மெரிஸ்டெமடிக் செயல்பாட்டை கட்டுப்படுத்துகிறது ஆகவே YABBY வகை மரபணுக்கள் அவை உறுப்புகளில் அபாக்ஸியல் போலாரிட்டியை வழங்கும் இது YABBY மரபணுவான FIL இன் வெளிப்பாடு வடிவம் இது மஞ்சரி மெரிஸ்டெமை வெளிப்படுத்துகிறது ஆனால் பிரைமோர்டியாவைப் பார்த்தால் பிரைமோர்டியாவில் பக்கவாட்டு உறுப்பு வெளிப்பாடு மிக அதிகமாக உள்ளது ஆனால் வெளிப்பாடு அடாக்ஸியல் மேற்பரப்பை விட அபாக்சியல் மேற்பரப்பை நோக்கி அதிகமுள்ளது அதை மேல் இருந்து பார்த்தால் இது பிரைமோர்டியா என்பதை தெளிவாகக் காணலாம் ஆனால் பிரைமோர்டியா வெளிப்பாட்டில் அபாக்சியல் மேற்பரப்பான மெரிஸ்டெமில் இருந்து தடைசெய்யப்பட்டுள்ளது எனவே இந்த மரபணுக்கள் அபேக்ஸியல் விதியைக் கட்டுப்படுத்துகின்றன என்று இது அறிவுறுத்துகிறது மேலும் இந்த பிறழ்வு பின்னணியில் என்ன நடக்கிறது இது filamentous மற்றும் இரட்டை விகாரி filamentous மற்றும் YABBY 3 விகாரி எனில் உறுப்பு போலாரிட்டி மரபணுக்களில் உள்ள போலாரிட்டி மரபணுக்களின் குறைபாடு அடிப்படையில் பைலோடாக்சிஸைத் தொந்தரவு செய்கிறது உறுப்புகளின் அமைப்பு மெரிஸ்டெமடிக் செயல்பாட்டின் ஒரு அம்சமாகும் இயல்பு வகையில் இரண்டு பிரைமோர்டியாக்கு இடையில் உள்ள தூரமும் பிறழ்வு நிலையில் உள்ள தூரமும் வேறுபடுகிறது ஆகவே உறுப்புகளில் வெளிப்படுத்தப்படும் போலாரிட்டி மரபணுக்களும் தண்டு அப்பிக்கல் மெரிஸ்டெமில் உள்ள மெரிஸ்டெமடிக் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துகின்றன என்று இது கூறுகிறது WUSCHEL மற்றும் CLAVATA ஆகியவை இரண்டு மிக முக்கியமான மற்றும் நன்கு நிறுவப்பட்ட மெரிஸ்டெமடிக் மார்க்கர்கால் எனவே இயல்பு வகைகளில் இது CLAVATA வெளிப்பாடு களமாகும் இது இங்கே மையத்தில் மட்டும் வெளிப்படுகிறது ஆனால் ஒற்றை விகாரி என்று பார்த்தால் CLAVATA3 வெளிப்பாட்டின் களம் விரிவடைந்துள்ளது மேலும் இரட்டை விகாரி அதை மேலும் விரிவடைய முடியும் இதேபோல் இயல்பு வகைகளில் WUSCHEL வெளிப்பாடு களத்தைப் பார்த்தால் அங்குள்ள சில செல்களில் மட்டும் இது வெளிப்படுகிறது ஆனால் ஒற்றை விகாரி அல்லது இரட்டை விகாரியில் WUSCHEL வெளிப்பாடு களம் பக்கவாட்டாகவும் நுனி மற்றும் அடித்தள களங்களிலும் கணிசமாக விரிவடைகிறது எனவே உறுப்பு போலாரிட்டியில் குறைபாடு இருக்கும்போது மெரிஸ்டெமடிக் செயல்பாடு அல்லது மெரிஸ்டெமடிக் நடவடிக்கைகளின் ரெகுலேட்டர்கள் அவற்றின் வெளிப்பாடு முறை மற்றும் அவை அமைந்திருக்கும் இடம் ஆகியவை தொந்தரவு செய்யப்படுவதாக இது அறிவுறுத்துகிறது எனவே மெரிஸ்டெமடிக் செயல்பாட்டைக் கட்டுப்படுத்தும் சில மரபணுக்கள் உள்ளது பின்னர் புற மண்டலத்தில் ஃவுண்டர் செல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அங்கு ஆக்ஸின் மற்றும் சில ரெகுலேட்டர்கள் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கின்றனர் பின்னர் வளர்ச்சி மற்றும் போலாரிட்டி கட்டுப்படுத்தப்படுகிறது ஆக ஆர்கனோஜெனீசிஸின் செயல்பாட்டின் போது இவை மூன்றும் வெவ்வேறு படிகள் எனவே சில மரபணுக்கள் உள்ளன ASL LEAFY ANTIGUMETA CUC KANADI இந்த மரபணுக்கள் அனைத்தும் அடிப்படையில் இந்த செயல்முறையை ஒழுங்குபடுத்துகின்றன எனவே சுருக்கமாகக் கூறினால் மெரிஸ்டெமடிக் மண்டலத்தில் CLAVATA மற்றும் WUSCHEL மத்தியஸ்த சமிக்ஞை மற்றும் சைட்டோகினின் இவை முக்கியம் என்பதை காணலாம் ஆனால் வேறு பல மரபணுக்களும் உள்ளன அவை மெரிஸ்டெமடிக் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துகின்றன ஆனால் பிரைமோர்டியாவில் உள்ள புற மண்டலத்தில் அதிக அளவு ஆக்ஸின் உள்ளது ஆக்ஸின் சில டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகளை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகள் அடிப்படையில் உறுப்பு குறிப்பிட்ட மரபணுக்கள் LEAFY ANTIGUMETA போன்ற மரபணுக்களை செயல்படுத்துகிறது மற்றும் இந்த மரபணுக்கள் சரியான வேறுபாட்டை உறுதி செய்கின்றன அதே நேரத்தில் சில சமிக்ஞைகள் உள்ளன அவை மெரிஸ்டெமில் இருந்து பெறப்படுகின்றன அவை அடிப்படையில் பக்கவாட்டு உறுப்புகளின் அடாக்ஸியல் பக்கத்தில் PHABULOSA போன்ற சில மரபணுவை செயல்படுத்துகின்றன மேலும் சில மரபணுக்கள் பக்கவாட்டு உறுப்புகளின் அபாக்சியல் பக்கத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன பின்னர் அடாக்சியல் மற்றும் அபாக்ஸியல் மரபணுக்களுக்கு இடையில் ஒரு வகையான ஒழுங்குமுறை உள்ளது இந்த ஒழுங்குமுறை அடிப்படையில் வளர்ந்து வரும் பக்கவாட்டு உறுப்புகளில் சரியான போலாரிட்டியை உறுதி செய்கிறது எனவே அடுத்த வகுப்பில் இலை வளர்ச்சி குறித்து பார்ப்போம் மிக்க நன்றி